வணக்கம் மற்றும் வாரம் 9ற்கு வரவேற்கிறேன் இன்றைய பாடம் முல்க் ராஜ் ஆனந்தின் "வாழைப்பழங்களின் விலை" மற்றும் நான் குறிப்பிடும் கோணம் இந்த சிறுகதையில் வரும் உணர்ச்சித்தூய்மை என்ற அணுகுமுறை ஆகும் எனவே முல்க் ராஜ் ஆனந்த் அவர்கள் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் 1905 ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெஷாவரில் பிறந்தார் 2004 ஆம் ஆண்டில் இந்தியாவில் புனேயில் இறந்தார் முல்க் ராஜ் ஆனந்த் இந்தியாவில் ஏழை வர்க்கங்களின் யதார்த்தமான மற்றும் அனுதாபநிலையை பிரதிநிதித்துவப் படுத்தியதற்காக முக்கியமாக அறியப்படுகிறார் மேலும் அவர் இந்திய ஆங்கில மொழி நாவல்களின் மிக முக்கியமான நிறுவனர்களில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் அவருடைய மிகவும் பிரபலமான படைப்புகளுள் முதல் இரண்டு 1935 இல் வெளியிடப்பட்ட "தீண்டத்தகாதவை" மற்றும் 1936 இல் வெளியிடப்பட்ட "கூலி" ஆகியவை இந்திய தேசத்தின் வறுமை பிரச்சினைகளை மிகக் கடுமையாகக் கையாளுகின்றன மற்றும் சம முக்கியத்துவம் வாய்ந்த பிற படைப்புகள் 1939 இல் வெளியிடப்பட்ட "கிராமம்" "வாளும் அரிவாளும்" 1942 மற்றும் 1945 இல் வெளியிடப்பட்ட "பெரிய மனது" மற்றும் அதன் திருத்தப்பட்ட பதிப்பு 1980 இல் வெளிவந்தன இப்போது அவரது சிறுகதைகளுக்கு வருவோம் முல்க் ராஜ் ஆனந்த் நிறைய சிறுகதைகளை எழுதியுள்ளார் இந்த குறிப்பிட்ட சிறுகதையான "வாழைப்பழங்களின் விலை" இந்திய சமுதாயத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பொருளைக் கையாள்கிறது அதாவது ஒருவருக்கு ஒருவித தண்டனை வழங்கப்படும் என்ற எண்ணம் உங்களுக்குத் தெரியும் அவரது தனிப்பட்ட முட்டாள்தனம் அல்லது தவறிற்கு அல்லது தவறான செயலால் மற்றும் இந்த குறிப்பிட்ட கதையின் மைய கதாபாத்திரங்களில் ஒன்று மிகவும் விசித்திரமான வழிகளில் தண்டிக்கப்படுகிறது அந்த முக்கிய கதாபாத்திரத்தை விளக்குபவர் எவ்வாறு பார்க்கிறார் மற்றும் இந்த சுவாரஸ்யமான முக்கிய கதாநாயகன் அல்லது இந்த கதை எதிரிக்கு தண்டனை விதிக்கப்படும் விதத்தைப் பற்றியது ஆகவே "வாழைப்பழங்களின் விலை" ஒரு ஓவியரால் முதல் நபராக விவரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் தான் முந்தைய ஆண்டு மேற்கொண்ட முறைசாரா யாத்திரை பற்றிப் பேசுகிறார் மேலும் அந்த முறைசாரா யாத்திரையை தனக்கு மிகவும் பரிச்சயமான மொழியான வண்ணப்பூச்சு மூலம் விவரிக்க விளைகிறார் அது வண்ணப்பூச்சு கிரேயன்கள் மற்றும் பென்சில்களின் மொழி அது அவரது வழக்கமான மொழியாக இருந்தாலும் அதை அவர் மிகவும் விரும்புகிறார் மிகவும் புத்திக் கூர்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் உண்மையில் எழுதுவதன் மூலமும் சொற்களின் மூலமும் விவரிக்க விரும்பும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உள்ளது மேலும் அவர் அதைப் பற்றி வாய்மொழி விளக்கத்தை செய்யப் போவதாக கூறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி உள்ளது ஏனெனில் இது இந்திய நாட்டின் சாயலை அதன் உணர்வைப் பற்றி பேசுகிறது மேலும் இதுபோன்ற சாயல்கள் மிகவும் வேடிக்கையானவை எனவே அவர் மேற்கொள்ளும் இந்த யாத்திரை அழகு மற்றும் அழகின்மை ஆகியவற்றின் கலவையாகும் ஆகவே அவர் தனது யாத்திரையின் போது கிடைத்த ஏராளமான பலவிதமான அழகான காட்சிகளைக் காணலாம் மேலும் அவர் கடந்து வந்துள்ள அழகான பகுதிகளை வெளியே கொண்டு வர விரும்பும் ஒரு ஓவியருக்கு இது ஒரு நல்ல விஷயமாகும் மேலும் அவர் நல்லது மற்றும் கெட்டது ஆகிய இரண்டையும் பற்றி சரி சமமாகப் பேசுகிறார் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த குறிப்பிட்ட கதையில் நம்மிடம் இருப்பது ஒரு முதல் நபர் கதை மற்றும் அவர் ஒரு கலைஞர் அவர் எனக்குத் தெரிந்த ஒரே மொழி ஓவியம் என்று கூறுகிறார் இதன் அர்த்தம் என்னவென்றால் எனக்குத் தெரிந்த ஒரே மொழி நன்றாக ஓவியம் வரைவது என்பதே ஆனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திற்காக அவர் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் வாய்மொழி விளக்கத்தில் ஒரு சாகசக்காரரைப் போல துணியப் போகிறார் ஏனெனில் இந்த சம்பவம் வாசகருக்கு இருக்கும் பல உணர்வுகளை வெளிக்கொணர வெறும் வரைதல் மட்டும் போதுமானதாக இருக்காது எனவே அவர் கூறுவது என்னவென்றால் வெறும் வரைதல் பயனுள்ளதாக இருக்காது மேலும் அவர் அந்த குறிப்பிட்ட நிகழ்வைப் பற்றி ஒரு சிறிய அளவில் எழுத விரும்புகிறார் அங்குள்ள மற்றொரு உட்குறிப்பு என்னவென்றால் "நான் ஒரு தேர்ந்த கதையாளன் அல்ல இருந்தும் நான் எழுத என் கையை பயிற்சிக்கப் போகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நமக்கு விருப்பம் உள்ள முல்க் ராஜ் ஆனந்தின் கதை ஆரம்பம் இதுதான் அவர் சொல்கையில் "கடந்த ஆண்டு நான் மேற்கொண்ட முறைசாரா யாத்திரை நிகழ்ச்சியின் போது நான் பல விஷயங்களை பலவிதமாக அழகான மற்றும் மோசமான காட்சிகளைக் கண்டேன் எனக்கு ஒரு பெரிய விஷயம் நிகழ்ந்தது எனக்குத் தெரிந்த ஒரே மொழியில் பதிவு செய்ய எத்தனிக்கிறேன் அது கூர்மையான பென்சிலின் வண்ண கிரேயன்கள் மற்றும் வண்ணத் தூரிகை ஆகியவற்றால் ஆனால் அவற்றுள் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இருந்தது அது பேனாவை காகிதத்தில் வைக்க என்னை கட்டாயப்படுத்தியது எனவே கட்டாயப்படுத்தப்படுவதற்கான யோசனை மிகவும் சுவாரஸ்யமானது இந்த சம்பவம் சொற்களின் மூலம் செய்யப்படும் இந்த குறிப்பிட்ட விவரிப்பு முறையை வெளிப்படுத்துவதாக உங்களுக்குத் தெரியும் எனவே அவர் கூறுகிறார் இது பேனாவை காகிதத்தில் வைக்க என்னை கட்டாயப்படுத்துகிறது ஏனென்றால் வெறும் வரைதல் உதவாது அதனால் நான் துணிகிறேன் இந்த அத்தியாயத்தின் வாய்மொழி விளக்கத்தில் நான் என் கையை முயற்சிக்கப் போகிறேன் இது குறிப்பிடத்தக்க அளவுக்கு வேடிக்கையானது என்று நிரூபிக்கக்கூடும் எனவே இது இரண்டின் கலவையாகும் இந்தியாவில் உள்ள வேடிக்கையான அம்சங்களையும் வாழ்க்கையின் ஆழமான அம்சங்களையும் நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் இது நமது பரந்த நாட்டில் சில சாயல்களின் உணர்வைக் குறிக்கிறது ஆகவே முதல் நபர் விவரிப்பவர் உங்களுக்குத் தெரிந்த ஒரு முன்மாதிரியாக இதைத் தருகிறார் கடந்த ஆண்டு அவரது முறைசாரா யாத்திரையின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் விளக்கத்தை நமக்குத் தருகிறார் எனவே இந்த விவரிப்பாளர் பைசாபாத் ரயில் நிலையத்தில் இருக்கிறார் அவர் லக்னோ செல்லும் வழியில் இருக்கிறார் இந்த குறிப்பிட்ட இடமான பைசாபாத்திற்கு ஒரு வரலாற்று புராண மத சூழலை விவரிக்க அவர் முன்வருகிறார் மேலும் அவர் கூறுகிறார் இது அயோத்தியின் முகலாய பெயர் என்று அயோத்தி என்பது தசரத மன்னனின் தலைநகரம் என்றும் இந்தியாவின் மத காவியமான ராமாயணத்தில் அவர் கடவுள் மன்னர் ராமரின் தந்தை என்றும் நமக்குத் தெரியும் எனவே பைசாபாத் ரயில் நிலையத்தின் அமைப்பிலிருந்து நாம் ராமாயணத்தின் புராண மத காவிய பகுதிக்குச் செல்கிறோம் மேலும் அவர் கூறுகிறார் வானரப்படையின் படைத்தளபதி ஹனுமான் மற்றும் அவரது வானரப்படைகளான லெமூர் குரங்குகள் மற்றும் வாலில்லாக் குரங்குகள் ஆகியவற்றின் உதவியுடன் இந்த அசுரர்களின் அரசனை தோற்கடிக்க முடிந்த இந்த கடவுள் மன்னர் ராமரின் கைகளில் லங்காவின் அரக்க மன்னரான ராவணனின் தோல்வியைப் பற்றிய ராமாயணம் மற்றும் கொரில்லாக்கள் இந்த நிலையத்திலிருந்து பைசா பதில் நம்மிடம் நிறைய வானர கூட்டங்கள் காணப்படுகிறது பலவிதமான குரங்கின் உங்களைப் பற்றி படைத் தளபதி அனுமானின் வாயிலாக இந்த கதையின் விவரிப்பாளர் மிகவும் சாதுரியத்துடனும் நயத்துடனும் விவரிக்கிறார் எனவே அவர் கூறுகையில் அயோத்தியில் வானரப்படை சந்ததியினர் அவர்களில் சிலர் அந்த பிராந்தியத்திலேயே குடியேறினர் என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர் இந்த வானரங்கள் அவற்றின் பரம்பரைக்கு அவர்களின் மரபுகள் உங்களுக்குத் தெரிந்த உன்னத இலட்சியங்கள் ஆகியவற்றை உயர்த்திப் பிடித்தன ராமாயணத்தில் வானரங்களின் தளபதி ஹனுமனின் கலகத்தனமானது அளவுக்கு அதிகமாக இருப்பதைக் கண்டுபிடிப்பதே மனதின் உயர்ந்த நெறி மேலும் சடங்குகள் மற்றும் கலகத்தனங்களின் தீவிரத் தன்மை ஆகியவற்றை கூட நான் பாடநெறியில் மாணவர்களுக்கு பரிந்துரைக்கும் வீட்டுப்பாடங்களில் ஒன்றாகும் அவற்றைப் பற்றி நான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பேசுகிறேன் ஆனால் நான் விரும்புவது என்னவெனில் இந்த சேனாதிபதி மேற்கொண்ட அதிகப்படி கலகத்தனமான விஷயங்களைப் பற்றி நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இது இந்த குறிப்பிட்ட கதையில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கதைச் சொல்பவரின் கூற்றுப்படி பாரம்பரியமாக மற்றும் உன்னதமான நடத்தை மற்றும் உங்களுக்குத் தெரிந்த மகிழ்ச்சியின் உணர்வு இந்த பரந்த நாட்டில் குரங்குகளின் குணாதிசயங்களில் பொதிந்துள்ள கேளிக்கை கேலிக்கூத்தலின் ஒரு உணர்வு நம்மிடம் இயல்பாக உள்ளது லங்காவின் அசுர அரசன் தோல்வியில் இருக்கும் தனது நோக்கத்தை அடைய தேவ அரசனனான ராமருக்கு உதவிய குரங்கு கூட்டங்கள் ஆகும் சரி எனவே இந்த கதை அமைப்பின் கருத்தின் படி நாம் கதையின் கருப்பொருளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ள அமைப்பின் கருத்து மற்றும் கதை பகுப்பாய்வின் இந்த இரண்டு அம்சங்களில் முக்கியமானது உருவம் குரங்குகளின் உருவம் மற்றும் இந்த குரங்குகளை நீங்கள் அவை தந்திரங்களைச் செய்யத் தெரிந்த அற்புதங்களைச் செய்யத் தெரிந்த ஒன்றாக அறிகிறீர்கள் அவர்கள் சாகசங்களையும் செய்கின்றன இவை அனைத்தையும் செய்யும் சில குரங்குகள் பொதுவாகக் காணப்படுகின்றன குறிப்பாக தந்திரங்களும் வினோதங்களும் செய்பவை பொதுவாக இந்தியாவின் தெருக்களில் காணப்படுகின்றன இந்த குரங்குகள் இன்று நிகழ்த்தும் சுறுசுறுப்பு அல்லது உத்திகள் அல்லது தந்திரங்கள் ஆகியவற்றை செறிவு மிகுந்த சேனாதிபதியான அனுமனின் சுறுசுறுப்புடனும் நடத்தை மற்றும் சிந்தனை ஆகியவற்றுடனும் ஒப்பிடலாம் ஆகவே இன்றைய குரங்குகளுக்கும் சேனாதிபதி ஹனுமனுக்கும் அயோத்தியில் அந்த நாட்களில் தேவ அரசர் ராமரின் ஆட்சியின் அவரது படைகளுக்கு இடையில் ஒரு ஒப்பீடு ஒரு வகையான தொடர்பு உள்ளது ஆகவே கதை சொல்பவர் இந்தக் கதையை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறார் அதற்காக அவர் "குரங்குகள் வேடிக்கைக்கான திறனையும் ஒரு அரக்கனைக் கண்டுபிடிக்கும் உள்ளுணர்வு திறனையும் இழக்கவில்லை முந்தையதைப் போல கூர்மையான மற்றும் வினோதமான"யோர் என்றால் பழமையானது சரி எனவே இன்றைய குரங்குகள் வேடிக்கை கேளிக்கைகளுக்காக தங்கள் திறன்களை இழக்கவில்லை மேலும் ஒரு அரக்கர்களையும் தீய எண்ணம் கொண்டவர்களையும் மற்றும் தங்களால் எதிர்த்து சண்டையிட முடிந்தவர்களையும் கண்டுபிடிக்கும் இயல்பான திறனைக் கொண்டிருக்கின்றன அந்த உள்ளுணர்வுத் திறனை அவை தக்க வைத்துக் கொண்டுள்ளன உடல் ரீதியாக அவைகளின் பலங்களைப் பயன்படுத்தி போராடும் அல்லது தங்களை மகிழ்வித்துக்கொள்ள அல்லது விளையாடக்கூடியவை இந்த விதத்தில் அவை வேடிக்கை மற்றும் கொடூரம் போன்றவற்றின் இந்த கலவையானது பண்டைய நாளைப் போலவே கூர்மையாகவும் வினோதமாகவும் இருக்கலாம் தி பிரைஸ் ஆஃப் பனானாஸ் வாழைப்பழங்களின் விலை என்ற கதையில் அவற்றைத் தவிர்க்க முடியாத வகையில் அவற்றின் செயல்பாடுகள் இருப்பதால் கதை சொல்பவர் அதை ஆணித்தரமாக நிறுவ விரும்புகிறார் எனவே உங்களுக்குத் தெரிந்த முல்க் ராஜா ஆனந்த் அதை அழகாக அமைத்துள்ளார் குரங்குகளின் அணுகுமுறைக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கிறது ஆனால் அதை அவற்றின் புராண காலத்துடன் இணைக்கிறது மேலும் இது இந்த குறிப்பிட்ட கதையின் மிக முக்கியமான உந்து சக்தியாகும் ஆகவே நான் சொன்னது போல் அவை தங்களுக்குள் இருக்கும் குணாதிசயங்கள் உங்களுக்குத் தெரியும் அவை சண்டையிட அல்லது தங்களை மகிழ்விக்க ஒரு தீய நபரைக் கண்டுபிடிக்கும் இந்த திறன் கூர்மையானது மற்றும் வினோதமானது இவை நமக்குத் தேவையான சில விஷயங்களையும் தருகிறது மேலும் இந்த விஷயத்தில் பின்பற்றவிருக்கும் சம்பவங்களின் தொகுப்பைப் படிக்கும்போது அதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே கதைக்களம் அதற்கேற்றாற் போல் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த "வாழைப்பழங்களின் விலை" கதையில் பின்பற்றப் போகும் புதிரின் திறவுகோல் இதுதான் எனவே இதை நாம் ஒரு வரைபடமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இது கதையின் முக்கிய அம்சம் என்று நான் சொன்னேன் இக்கதை பைசாபாத் ரயில் நிலையத்தில் தொடங்குகிறது அதற்கு வரலாற்று பெயர் அயோத்தி அயோத்தி ராமர் மற்றும் படைத்தலைவர் அனுமனுடன் தொடர்புடையதாகும் இந்த இரண்டும் இன்றைய குரங்குகளையும் அவற்றின் தன்மையையும் இணைக்கின்றன ஏனென்றால் இறைவன் ராமர் மற்றும் ஹனுமான் ஆகியோர் எங்கிருந்தாலும் நீதியை நிறுவுவது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நடத்தை கொண்ட குரங்குகளின் சிறப்பியல்புகளைப் புரிந்துகொள்ள உதவும் முக்கிய நபர்கள் எனவே இந்தக் கதை அமைப்பின் மூலம் நான் இங்கு வாதிட முயற்சிக்கிறேன் கதையின் களம் மூலம் குரங்குகளின் பங்களிப்பின் முக்கியத்துவம் இந்த குறிப்பிட்ட கதையில் நிறுவப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட கருத்தை மனதில் வைத்துக் கொள்வதில் பின்வரும் நிகழ்வுகளின் தொகுப்பு விளக்கப்பட வேண்டும் என்பது போலவே உள்ளது எனவே இது நான் பரிந்துரைக்கும் ஒரு வகையான தத்துவார்த்த முன்னறிவிப்பாகும் ராமர் மற்றும் ஹனுமான் பற்றிய சுருக்கமான கதைகளிலும் இந்த மத காவியமான ராமாயணத்தில் இந்த புராணத்தில் குரங்கு துருப்புக்களின் பங்கு குறித்தும் பின்வரும் காட்சிகளுக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படை வழங்கப்படுகிறது எனவே நாம் இந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் ஓவியராக இருக்கும் ஒருவர் இந்த கதையில் ரயில் நிலையத்தில் நடக்கும் நிகழ்வுகளின் பார்வையாளராக செயல்படுகிறார் அவர் என்ன பார்க்கிறார் என்றால் அந்த நிலையத்தில் குரங்கு கூட்டங்களைப் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மேலும் அங்கு பல்வேறு வகையான குரங்குகள் உள்ளன நம்மிடம் குரங்கு தாய்மார்கள் உள்ளனர் நம்மிடம் வயதான குரங்குகள் உள்ளன அவற்றிடம் இளைய சகோதரத்துவம் உள்ளது மற்றும் குரங்கு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க உதவும் உணவை சேகரிப்பதில் தீவிரமாக உள்ளனர் நம்மிடம் இருக்கும் வயதான குரங்குகள் சொறிந்துகொண்டு இருக்கின்றன நம்மிடம் இளைய குரங்குகள் உள்ளன அவை ஒரு இளைய சமூகம் சகோதரத்துவம் நிறைந்து காணப்படுவதை நீங்கள் காணலாம் மிகவும் லாவகமாக ஏறி மரக்கிளைகளில் உட்கார்ந்து சாப்பிடக் கிடைக்கும் பொருட்களுக்காக ஒரு கணம் காத்திருக்கின்றன எனவே இந்த சூழல் தான் நமக்கிருக்கிறது மற்றும் நான் இங்கே அதன் உள்ளர்த்தங்களை வைத்திருக்கிறேன் எனவே குரங்கு தாய்மார்கள் இது ஒரு சுவாரஸ்யமான பகுதியாகும் இது இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தின் நிலப்பரப்பு பற்றிய முக்கிய கருத்துகளையும் அது சார்ந்தவற்றின் அடிப்படையில் குறியீட்டின் அடிப்படையில் அங்குள்ள எலும்பு முறிவுகள் என்ன என்பதையும் நமக்குத் தருகிறது குரங்கு தாய்மார்கள் இப்போது இறங்கும்போது தங்கள் குழந்தைகளை மென்மையாக அணைத்துக்கொண்டிருந்தார்கள் பின்னர் வாங்கியதில் இருந்து அரை உறிஞ்சப்பட்ட மாங்காய்கள் மற்றும் மேடையில் இருந்து மீதமுள்ள உணவுகள் எனவே அவை அங்கே துளாவின அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவை வழங்குவதற்காக துளாவிக்கொண்டுள்ளன வயதான குரங்கு சுகமாக சொரிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தது இது வெப்பமான காலநிலையில் மிகவும் இனிமையானது ஏனெனில் அவை ஒரு நகரத்தின் வணிகர்கள் அணிந்திருக்கும் இடுப்பு துணியிலிருந்து வெளிப்படையாகக் கற்றுக்கொண்டன எனவே இங்குள்ள குரங்குகள் மனிதர்களை குரங்குகளாக்குகின்றன இளைய சகோதரர்கள் வேப்பம் மற்றும் புளிய மரங்களின் மெல்லிய கொம்புகளில் இலைகளால் மறைக்கப்பட்டு லாவகமாக உட்கார்ந்து அதனால் காணக்கூடிய மிகச்சிறிய கொள்ளைகளைப் பின்தொடர்வதிலும் உத்தரபிரதேசத்தின் பஞ்ச நிலப்பரப்பில் முன்னெச்சரிக்கையுடன் கீழே குதிக்கத் தயாராக உள்ளது எனவே இது தான் கதை அமைப்பு முல்க் ராஜ் ஆனந்த் குரங்குகள் தாய்மார்கள் வயதான குரங்குகள் இளைய குரங்குகள் ஆகியவற்றின் நடத்தை மூலம் இந்த பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு உணவு பற்றாக்குறை என்ற கருத்தை தெரிவிக்க முயற்சிக்கின்றார் மேலும் அவர்கள் அதைப் பெறுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள் அவர்கள் தோட்டக்காரர்களாக அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்துகிறார்கள் உங்களுக்குத் தெரிந்தபடியே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை "கொள்ளையர்கள்" போல் நடத்துகிறார்கள் ஏனெனில் குறிப்பிடப்பட்டுள்ள குரங்குகள் எஞ்சியவற்றையும்இளையவை சகோதரத்துவத்தைப் பின்பற்றவும் உங்களுக்குத் தெரிந்திருக்க ஆர்வமாக உள்ளது உங்களுக்குத் தெரிந்த வரையில் அவற்றின் சூழலிலிருந்தும் உத்தரபிரதேசத்தின் பஞ்ச நிலப்பரப்பிலிருந்தும் இதைப் பறிக்க அவை ஆர்வமாக உள்ளன இந்த பிராந்தியத்தில் உணவு பற்றாக்குறையின் சூழலைப் பற்றி நமக்குச் சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான சொற்கள் எனவே மீண்டும் குரங்குகளின் பொறுப்பு குரங்கு தாய் குறிப்பாக தங்கள் குழந்தைகளை கவனித்துக்கொள்வது மற்றும் அது மிகவும் சுவாரஸ்யமான கற்பனையாகும் எனவே கதையில் இருக்கும் இலகுத் தன்மை பற்றிய குறிப்பு மிகக் குறைவு அது குறிப்பிடுவது தாய் குரங்குகள் மற்றும் பிறரின் சூழலில் உள்ளது மற்ற குறிப்புகளுக்கு நான் இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறேன் எனவே இது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று வறுமை பற்றாக்குறை உங்களுக்குத் தெரியும் இந்த பசியுள்ள நிலப்பரப்பில் உணவின் பற்றாக்குறை இது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று குரங்குகள் குணாம்சத்தின் பிரபுக்கள் மற்றும் அவை வைத்திருக்கும் நீதியின் உணர்வு மற்றும் தீயவற்றைத் தண்டிக்க வேண்டிய சக்தி பற்றி உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த குறிப்பிட்ட கதையை நாம் அணுகும் இந்த மாறுபட்ட கருத்துக்கள் அனைத்தையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே ரயில் நிலையம் சமூகத்தின் பல்வேறு வகுப்புகளைப் பற்றி பேசுவது மிக முக்கியமானது ஏனெனில் ரயில் பெட்டியை மூன்று வகுப்புகளாக பிரித்திருக்கின்றனர் மூன்றாம் வகுப்பு பெட்டிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் வகுப்பு உண்மையில் செல்வந்தர்கள் மற்றும் பணக்காரர்களுக்கானது மிகக் குறைந்தவர்களுக்கு நடுத்தர வர்க்கங்களுக்கான இடைநிலை மற்றும் மூன்றாம் வகுப்பு நசிந்தவர்களுக்கானது மூன்றாம் வகுப்பு பெட்டியிலும் இடைநிலை பெட்டியிலும் பெட்டிகளில் ஒரு இடத்தைப் பிடிப்பதற்கு மக்கள் தரப்பில் ஒரு மூர்க்கத்தனமும் அவசரமும் இருப்பதாக உரத்த சொற்கள் உள்ளன அவை பற்களைப் பிடுங்குகின்றன இவை அனைத்தும் மூன்றாம் வகுப்பில் இந்த பெட்டிகளில் மக்கள் ஒரு இடத்தைப் பிடிக்க போராடும்போது சற்று மனிதாபிமானமற்ற விலங்கு போன்ற நடத்தை வெளிப்படுகிறது மேலும் இடைநிலையைப் பற்றி நினைக்கும் போது இது வெறுக்கத்தக்கது என்று அவர் கூறுகிறார் ஏனென்றால் நடுத்தர வர்க்க மக்கள் இடத்திற்காக போராடுகிறார்கள் மற்றும் குறைவாக நாகரீகமான முறையில் நடந்துகொள்வது அது சுமையாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த குறிப்பிட்ட கதையில் கதை சொல்பவரின் விமர்சனத்தின் பின்னணியில் உள்ள உட்பொருள் நான் இங்கே இணைக்க முயற்சிப்பது என்னவெனில் மக்கள் தங்களின் மிருகம் போன்ற நடத்தையுடன் தங்களுக்கு ஒரு இடத்தையும் இந்த வெவ்வேறு பெட்டிகளில் தங்களுக்கு ஒரு நல்ல இடத்தையும் குரங்குகள் குறிப்பாக இளம் குரங்குகள் தங்களைச் சுற்றியுள்ள எந்தவொரு கொள்ளைகளுக்காகவும் போராட கூடிய சகோதரத்துவம் வாய்ந்தது அதைப்போலவே அங்குள்ள மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் இடையே ஒரு ஒப்பீடு உள்ளது என்பதை தான் அவர்களின் நடத்தையில் ஒரு இணைப்பு உள்ளது ஏனெனில் இருவரும் ஒருவித பற்றாக்குறையை கையாளுகிறார்கள் எனவே மனிதர்களுக்கு இது இடத்தின் பற்றாக்குறை ஆனால் குரங்குகளுக்கு அதன் உணவு பற்றாக்குறை சரி நம்மிடம் உள்ள நான் இங்கு முதல் வகுப்பு பெட்டியைப் பற்றி பேசவில்லை இந்த குறிப்பிட்ட ஸ்லைடு தொடர்பாக நான் அதற்கு வருகிறேன் கதை சொல்பவர் பொதுவாக சமூகத்தில் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர் அவர் நடுநிலை வகுப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கிறார் ஆனால் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அவர் முதல் வகுப்பு பெட்டிக்கு தகுதி பெறுகிறார் ஏனெனில் அவர் தனது படத்தின் மூலம் டெல்லி நிகழ்ச்சியிலிருந்து கிடைத்த கொஞ்சம் பணத்தை வைத்திருந்தார் எனவே அவர் ஒரு வகையான கூடு முட்டையை வைத்திருக்கிறார் அவரிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் உள்ளது மேலும் அவரால் ஒரு முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்குவதற்கு சிலவற்றைச் செலவிட முடியும் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட சூழலில் அவர் அதிகாரத்துவத்தினரிடையே இருக்கிறார் அவர்கள் உண்மையில் செல்வந்தர்கள் அவர் சமூகத்தின் அந்தஸ்து வரிசைக்கு மேலே உள்ளதால் அந்த குறிப்பிட்ட நிலையில் இருந்து வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சாளரத்தை பெறுகிறார் இந்த கதையாளர் ரயிலில் ஏறுகிறார் ஆனால் வளிமண்டலம் சுறுசுறுப்பானது அது தாங்கமுடியாத வெப்பம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் எனவே பெட்டியின் கடுமையான சூழ்நிலை தாங்கமுடியாமல் மற்றும் அவர் நடைமேடையை விட்டு வெளியேறினார் எனவே அந்த சொற்றொடர் அங்கேயும் அச்சூழலிற்கும் அந்த இடத்தில் வசிக்கும் சிலரின் குணாதிசயத்திற்கும் இடையில் ஒரு குறியீட்டு தொடர்பை பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் சேத்ஜி என்ற ஒரு கதாபாத்திரத்தைப் பற்றி விரைவில் பார்க்கப்போகிறோம் அவர் ஒரு தொழிலதிபர் மற்றும் அவரது மனமும் கடுமையானது அவர் சுற்றி இருப்பது தாங்க முடியாதவர் எனவே ரயில் பெட்டியை முதல் வகுப்பு ரயில் பெட்டிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட பெட்டியில் தனக்கென ஒரு இடத்தை முன்பதிவு செய்த சேத்ஜி என்ற இந்த தாங்கமுடியாத கதாபாத்திரத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறேன் எனவே கதை சொல்பவர் மேடையில் இருக்கிறார் அவருக்கு முன் வெளிவந்த நிகழ்வுகளின் தொகுப்பை அவர் காண்கிறார் எனவே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உள்ளது கதையின் பெரிய நெருக்கடி ஒரு வகை எனவே இது ஒரு வகையான குறும் நெருக்கடி மற்றும் சுவாரஸ்யமான சம்பவமும் கூட ஒரு நிமிடம் நான் பேசப்போகிற சேத்ஜியின் இந்த சுவாரஸ்யமான தன்மைக்கு நிகழவிருக்கும் பெரிய நிகழ்வின் முன்னறிவிப்பு எனவே இது சம்பவம் விவரிப்பாளர் கூறுகையில் "அப்போது நான் பம்பின் கீழ் குளிக்கத் தொடங்கிய ஒரு பக்தியுள்ள இந்துவின் இடுப்புத் துணியைப் பற்றி இழுத்த ஒரு குரங்கின் மேதாவித்தனத்தால் ஈர்க்கப்பட்டேன்" நாம் ரயில் நிலையத்தில் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே தொடர்பு கவனிக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பொதுவான செய்கை கேளிக்கை நிறைந்த நகைச்சுவையான சிரிப்பாக மாறியது குளிக்க வந்தவர் குரங்கிடம் மன்றாடி கேட்ட பின் அக்குரங்கு பெரிய சிமியன் வேப்பமரத்திலிருந்து இடுப்பு துணியை மனிதனின் காலடியில் வீசியது அதைப் பார்க்கையில் ஸ்டேஷன் மாஸ்டர் குரங்குகளுக்கு நடைமேடையில் நல்ல ஒழுங்கை கடைபிடிக்க பயிற்சி அளித்ததாகத் தெரிகிறது " எனவே இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனவே நம்மிடம் ஒரு குளியலறையில் ஒரு பக்தியுள்ள இந்து இருக்கிறார் அவருடைய இடுப்புத் துணி ஒரு குரங்கால் இந்த பக்தியுள்ள இந்துவிடமிருந்து பறிக்கப்பட்டது சிமியன் குரங்கிடம் இடுப்பு துணியைத் திருப்பித் தருமாறு கெஞ்சுவதை நீங்கள் அறிவீர்கள் அதன் காரணமாக அவருக்கு துணிகளைத் திருப்பித் தருகிறது ஆகவே அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள கடைசி கருத்து மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் அது நடை மேடையில் நல்ல ஒழுங்கை வைத்திருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் குரங்குகளுக்கு பயிற்சி அளித்ததாகத் தெரிகிறது என்று கதைஞர் கூறுகிறார் எனவே நல்ல ஒழுங்கு என்றால் என்ன அது நாம் கேட்க வேண்டிய கேள்வி எனவே நல்ல ஒழுங்கு என்றால் என்ன இந்த ரயில் நிலையத்தில் நல்ல ஒழுங்கு ஒருவேளை பம்பின் கீழ் குளிக்கக்கூடாது என்பதாக இருக்கலாம் எனவே ஸ்டேஷன் மாஸ்டரால் எழுதப்பட்ட அந்த எழுதப்படாத விதியை பக்தியுள்ள இந்து மீறுகிறார் இந்த குறிப்பிட்ட குரங்கு ஒழுங்கை அமல்படுத்த ஸ்டேஷன் மாஸ்டரின் உத்தரவின் பேரில் செயல்படுவதாகத் தெரிகிறது எனவே மீண்டும் குரங்குகள் நல்ல நடத்தையின் பாதுகாவலர்கள் என்ற எண்ணம் சமுதாயத்தில் நீதியின் பாதுகாவலர்கள் இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலும் அடிக்கோடிட்டுக் காட்டப்படுகிறார்கள் மேலும் நான் இங்கு முன்னிலைப்படுத்த விரும்பும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் கேளிக்கை இருக்கிறது எனவே குரங்கு பெருங்களிப்புடைய சிரிப்பைத் தூண்டி விதியைச் செயல்படுத்துகிறது நாம் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இந்த பக்தியுள்ள இந்து குரங்கைத் திட்டவில்லை அவர் தான் குரங்கை அச்சுறுத்தவில்லை குரங்குக்கு வேண்டுகோள் விடுவது உங்களுக்குத் தெரியும் அவர் குரங்கிடம் மன்றாடினார் அவர் தனது இடுப்பு துணியைத் திருப்பித் தருமாறு குரங்கிடம் கெஞ்சினார் தாராளமான சிமியன் எனவே இந்த தாராள மனதுள்ள சிமியன் அதைச் செய்கிறது உங்களுக்குத் தெரியும் இது ஒரு வகையான வேண்டுகோளைக் கேட்கிறது அதன்படி நடந்து கொள்கிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான சம்பவம் சேத்ஜி என்று அழைக்கப்படும் இந்த தொழிலதிபருக்கு நிகழும் பின்னர் நீட்டிக்கப்பட்ட சம்பவத்தை ஒப்பிடலாம் எனவே கதையில் நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி உள்ளது அதாவது குரங்கு ஒரு தொழிலதிபரின் தொப்பியைப் பறிக்கிறது இந்த தொழிலதிபர் மேடையில் நடந்து செல்கிறார் அவருக்கு ஒரு கூலிக்காரர் உள்ளார் அவர் இன்னும் சிறிது தூரம் பின்னால் நடந்து கொண்டிருந்தார் மேலும் கூலிக்காரர் கிட்டத்தட்ட எடை மிகுந்த பொருட்களை சேத் என்ற தொழிலதிபருக்காக அவர் சுமந்துச் செல்கிறார் இந்த குறிப்பிட்ட தொழிலதிபர் மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்துள்ளார் உண்மையில் இது ஒரு மஸ்லின் வேஷ்டி மற்றும் ஒரு நுட்பமான லக்னோ டூனிக் அனைத்தும் மிகச்சிறந்த நாகரீகமான உடைகள் மற்றும் அவர் ஒரு எம்பிராய்டரி போடப்பட்ட தொப்பியை அணிந்துள்ளார் மேலும் இந்த குறிப்பிட்ட தொப்பி தான் குரங்கால் பறிக்கப்பட்டது இந்த திருட்டு நடக்கும்போது இந்த தொழிலதிபர் திசைதிருப்பப்படுகிறார் எனவே சேத்தின் தன்மை பல விஷயங்கள் மூலமாகவும் முதன்மையாக கூலியுடனான அவரது உறவோடு நிறுவப்பட்டுள்ளது இந்த தொழிலதிபர் குறிப்பாக கடுமையான மற்றும் பரிதாபமற்றவர் சம்பந்தப்பட்ட பகுதியைச் சுருக்கமாக படிக்க விரும்புகிறேன் ஏனெனில் இது அவசியத்தால் ஏற்பட உந்துதல் எனவே "இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு பண்புள்ள மனிதர் அவரைப் பார்த்து ஒரு தொழிலதிபர் ஒரு வெள்ளை மஸ்லின் வேஷ்டி ஒரு நுட்பமான லக்னோ உடையில் இருப்பதை நான் கவனித்தேன் தலையில் ஒரு எம்பிராய்டரி போடப்பட்ட தொப்பி அணிந்த ஒருவர் எங்கள் முதல் வகுப்பு பெட்டியை நோக்கி வந்து வெள்ளை முன்பதிவு அட்டையைப் பார்த்து அவரது பெயர் அதில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அட்டையில் தனது பெயரை அடையாளம் கண்டு தனது சாமான்கள் ஒரு பெரிய எஃகு வலுவான மற்றும் முழு பொம்மை மற்றும் பல சிறிய கூடைகள் மற்றும் ஒரு பித்தளை பாத்திரம் ஆகியவற்றைக் கொண்டு வந்த கூலிக்கு திரும்பினார் அவரது தலையில் இரண்டு மகத்தான தட்டுமுட்டு சாமான்களால் அமுக்கப்பட்ட கூலியால் சேத்தை பார்க்க முடியவில்லை எனவே தொழிலதிபர் "இருக்கிறாயா இங்கே வா நீ என்ன பார்வையற்றவனா உனக்கு பார்த்து வர முடியாதா " என்று அவர் கூலியைக் கத்துகிறார் அவர் பார்வையற்றவரா என்று கேட்கிறார் உண்மையில் இது சேத்தினால் ஏற்பட்ட குருட்டுத்தன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது ஒரு கணநேர குருட்டுத்தன்மை மற்றும் இது நான் பரிந்துரைக்கும் குறியீட்டு குருட்டுத்தன்மை சேத்தின் சுரண்டலால் உருவாக்கப்பட்ட ஒரு குருட்டுத்தன்மை மற்றும் சேத் அனைத்து சுரண்டல் வர்த்தகர்களின் பிரதிநிதி மற்றும் மக்களிடமிருந்து அதிகபட்சத்தைப் பிரித்தெடுக்கும் வணிகர்கள் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மிடம் உள்ள கூலியை எடுத்துக்கொள்ளலாம் எனவே இவற்றிற்கும் கூலிக்கும் முன்பாக "ஆயா ஹஸூர் நான் வருகிறேன் அவர் தனது வேகத்தை விரைவுபடுத்தினார் ஆனால் இந்த உறுதியளிக்கும் வார்த்தைகள் சேத்தை அடையக்கூடும் அவர் கூலியின் இயல்புநிலையாக அல்ல ஆனால் ஒரு குரங்கின் நுட்பமான திறமையால் அவரது பெட்டியின் மேலிருந்து கீழே குதித்து தொழிலதிபரின் சிறந்த எம்பிராய்டரி தொப்பியைப் பறித்து வேப்பமரத்திற்கு ஏறியது " எனவே தொழிலதிபர் தனது எம்பிராய்டரி தொப்பி போய்விட்டது எடுத்துச் செல்லப்படுகிறது குரங்கால் பறிக்கப்படுகிறது என்பதன் காரணமாக முற்றிலும் பாதுகாப்பற்ற திசைதிருப்பப்பட்ட நிலையற்றதாக மாறுகிறார் இந்த குரங்கு இளைய கூட்டாளிகளைச் சேர்ந்தது என்று நாம் கருதலாம் அது இருக்கும் போது விவரிப்பவர் கவனிக்கிறார் உங்களுக்குத் தெரியும் வேப்பமரங்களில் குரங்குகளைப் பார்ப்பது மற்றும் அந்த குறிப்பிட்ட வார்த்தையில் "ஒரு குரங்கின் அட்ரிட் திறன்கள்" என்பது ஒரு சொல் தேர்வு வார்த்தையின் அட்ராய்ட் கூர்மையானது மற்ற குரங்குகளைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது ஹனுமனின் வழித்தோன்றல்களான குரங்குகள் மற்றும் அவரது குரங்குகளின் கூட்டம் அந்த குறிப்பிட்ட வார்த்தையின் மூலம் அங்கு பரிந்துரைக்கப்பட்டவை அட்ராய்ட் என்ற சொல் இளைய சகோதரத்துவத்துடன் தொடர்புடையது வேப்பம் மற்றும் புளிய மரங்களின் மெல்லிய கிளைகளில் அழகாக பொருந்துகிறது எனவே பைசாபாத் அல்லது அயோத்தி ரயில் நிலையத்தில் அனுமனின் படைகளுக்கும் குரங்குகளுக்கும் இடையே ஒரு தொடர்பைக் காணலாம் எனவே இந்த எம்பிராய்டரி தொப்பி இந்தியாவில் உள்ள ஆண்களுக்கு குறிப்பாக வட இந்தியாவில் குறிப்பாக முக்கியமானது ஏனென்றால் அது கண்ணியத்தின் சின்னம் இது சுய மரியாதையின் சின்னமாகும் அது குரங்கால் எடுத்துச் செல்லப்படும்போது இந்த மனிதன் முற்றிலும் வருத்தமடைகிறான் சேத்ஜி கூலியைத் துன்புறுத்துகிறான் என்பதற்குப் பிறகு இந்த குறிப்பிட்ட சம்பவம் சரியாக நடக்கிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது அவர் ஒரு குருடர் என்று அழைக்கிறார் ஆகவே மரங்களைப் பார்த்துக் கொண்டிருக்கும் குரங்குகள் விரைவான முடிவை எடுத்தது போலவே இருக்கிறது இந்த மனிதர் சேத்ஜி இந்த கூலியை துஷ்பிரயோகம் செய்வதை அவை காண்கின்றன இந்த ஏழை தொழிலாளி உண்மையில் கண்மூடித்தனமாக இருக்கிறார் அவர் சேத்துக்காக எடுத்துச் செல்லும் பொருட்களின் அளவைக் கணத்தில் கண்மூடித்தனமாகக் கருதுகிறார் மேலும் அந்த துஷ்பிரயோகக் காட்சியைப் பார்த்தபோது குரங்குகள் இதைத் தண்டிக்க நீதிமன்றத்தைப் போல் விரைவான முடிவை எடுக்கின்றன குறிப்பிட்ட முடிவையுமா மற்றும் தண்டனையும் அவை தருகின்றன அவை இந்த பறிக்கும் செயலை செய்கிறார்கள் எனவே தொப்பியைப் பறிக்கும் குறிப்பிட்ட குரங்கின் அணுகுமுறையில் கருப்பொருளாக இது குறிக்கப்படுகிறது எனவே சேத்திற்கு நடப்பது என்னவெனில் சேத் குரங்கால் சரியான முறையில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார் வேப்பமரத்தின் மீது திரும்பி வந்த குரங்கை அவர் அச்சுறுத்துகிறார் இருப்பினும் குரங்கு முழுமையாக பாதிக்கப்படாது அவற்றிற்கு பாதிப்பு இல்லை என்று உங்களுக்குத் தெரியும் பாதிக்கப்படாது என்பதும் உங்களுக்குத் தெரியும் சேத்தின் வார்த்தைகளால் கவலைப்படாதவை அநேகமாக "அதே திறமையான சிமியன் தான் குளியலில் விளையாடியவர்" என்று கதைஞர் கூறுகிறார் ஆகவே புனித இந்துவைத் தன் இடுப்புத் துணியைப் பறித்த அதே குரங்கு தான் என்று கதை சொல்கிறது ஒருமுறை அவர் அந்த தொடர்பைக் குறிப்பிட்டால் உடனடி கேள்வி அல்லது நம் மனதில் இருக்கும் உடனடி ஒப்பீடு மனப்பான்மைகளில் உள்ள வேறுபாடு தோன்றும் ஒருபுறம் குரங்கை துஷ்பிரயோகம் செய்யாத பக்தியுள்ள இந்துவை நாம் பார்த்தோம் நாட்டில் அவர் குரங்கிடம் மன்றாடுகிறார் இங்கே குரங்கிடமிருந்து தனது தொப்பியைத் திரும்பப் பெறுவதற்காக கூச்சலிடும் சேத் இருக்கிறார் அதனால் அந்த மாறுபாடும் அணுகுமுறையும் மிகவும் தெளிவாகிறது இந்த குறிப்பிட்ட குரங்கு ஏன் சேத்துக்கு மிகவும் தாராளமாக இல்லை என்பதைக் காணலாம் மேலும் அது தொப்பியைத் தர மறுக்கிறது எனவே நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இதுதான் முந்தைய விஷயத்தைப் போலவே இந்த சிமியனின் இந்த நடத்தை மற்றும் ஒழுக்கத்தை அமல்படுத்தும் செயலா எனவே இந்த குறிப்பிட்ட குரங்கின் நடத்தை மூலம் செயல்படுத்தப்படும் சரியான நடத்தை அது தொப்பியைப் பறித்தது சமூகத்தில் கீழ் கட்டளைகளை நோக்கி விரிவுபடுத்தப்பட வேண்டிய கண்ணியமான நடத்தையின் சூழலில் இந்த சரியான நடத்தை சூழலில் உள்ளதா எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் கதை சொல்பவர் கூறிய கருத்து உங்களுக்குத் தெரியும் குரங்குகளுக்கு இந்த தங்களை எதிர்த்துப் போராட அல்லது மகிழ்விக்கக்கூடிய ஒரு அரக்கனைக் கண்டுபிடிக்கும் இயல்பான திறன் உள்ளது எனவே நம்மிடம் ஒரு அரக்கன் இருக்கிறார் யாரென்றால் தொழிலதிபர் சேத்ஜி மற்றும் அவரது நடத்தை கூலியைப் பற்றிய அவரது பரிதாபமற்ற கடினமான நடத்தை இந்த குரங்கு தனது தொப்பியை எடுத்துச் சென்றதால் விமர்சிக்கப்படுகிறது ரயில் நிலையத்தில் பார்வையாளர்களைப் பொறுத்தவரை ஏற்படும் விளைவுகள் என்ன ஆகவே சேத் "குழப்பமடைகிறான்" என்று கதைஞர் சொல்கிறார் குழப்பமடைகிறான் இந்த காட்சியைப் பார்க்கும் பார்வையாளர்களிடமிருந்து அனுதாபம் இல்லாததால் அவர்களின் கண்களுக்கு முன்பே நடந்தது உண்மையில் பார்வையாளர்களில் சிலர் அவர் குரங்குக்கு சவால் விடுவதையும் அச்சுறுத்துவதையும் குற்றச்சாட்டுகளைச் செய்வதையும் பார்த்து சிரிக்கிறார்கள் எனவே அவர்கள் இதைப் பார்த்து சிரிக்கிறார்கள் மேலும் ஒரு குற்றச்சாட்டு பேசப்படும் சாபமாகும் ஆகவே இந்த குறிப்பிட்ட மனிதர் தொழிலதிபர் பார்வையாளர்களைப் பார்த்து ஒருவித அனுதாபத்தைப் பெறுவார் என்று நம்பும்போது அவர்கள் காவல்துறையினரின் முன் சாட்சியங்களை வழங்குவதற்காக இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்ற பயத்தில் அவர்கள் எப்பொழுதும் செய்வதைப் போல அவர்கள் முகத்தைத் திருப்பிக் கொண்டனர் அல்லது இறுகிய முகத்துடன் காட்சியளித்தார்கள் எனவே பார்வையாளர்கள் அனுதாபத்தை வழங்குவதில்லை ஏனென்றால் அவர்கள் ஒருவித சிக்கலில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை அல்லது காவல்துறையினருடன் ஒருவித வாக்குவாதத்தில் ஈடுபட விரும்பவில்லை ஏனெனில் அவர்கள் சில ஆதாரங்களையும் அது போன்ற விஷயங்களையும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள விரும்புவதில்லை ஏனெனில் அவர்கள் சருமத்தை காப்பாற்ற விரும்புகிறார்கள் எனவே தேவையற்ற தொல்லைகளை அவர்கள் விரும்பவில்லை இந்த பார்வையாளர்கள் சேத்துக்கு உதவ விரும்பாதபோது இது தெரிகிறது எனவே மீண்டும் கூட்டத்தின் அணுகுமுறை மிகவும் சுவாரஸ்யமானது கூட்டம் ஏன் உதவுவதற்கு அடியெடுத்து வைக்கவில்லை அல்லது நடக்கும் அநீதியைக் கேள்விக்குள்ளாக்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் கூட்டம் அந்த குறிப்பிட்ட வழியில் நடந்துகொள்வதைக் குறிக்கிறது ஏனென்றால் இதுபோன்ற செயல்களைச் செய்ய விரும்பும் மக்களுக்கு இந்த அமைப்பு மிகவும் உதவியாக இருக்காது ஆகவே பார்வையாளர்கள் அடிப்படையில் இதைப் புரிந்துகொள்ளக்கூடிய இரண்டு அணுகுமுறைகளை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அவர்கள் "இறுகிய முகம்" கொண்டவர்கள் அதுதான் உண்மை அது ஒரு விளக்கம் மற்ற விளக்கம் என்னவென்றால் அவர்கள் சிரிக்கிறார்கள் அவர்கள் குரங்கின் காரணத்திற்காக அனுதாபம் கொண்டவர்கள் என்பதால் சேத்தை கேலி செய்கிறார்கள் எனவே பார்வையாளர்களின் செயல்களை நாம் இரண்டு வழிகளில் விளக்க முடியும் அது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே பார்த்ததற்கு நன்றி எனது அடுத்த வகுப்பில் இந்த விஷயத்தை மேலும் தொடருவேன் பார்த்ததற்கு நன்றி இந்த நாள் இனிய நாளாகட்டும்